இன்று நாம் பார்க்கப் போவது அரை எல்லையற்ற அமைப்புகளைத்தான் எனவே எல்லை மதிப்பு அமைப்புகளை நாங்கள் பார்த்தோம் அங்கு குறிப்பிட்ட வெப்பநிலைகள் அல்லது குறிப்பிட்ட ஃப்ளக்ஸ்கள் போன்றவை உள்ளன விரிவுபடுத்தப்பட்ட பரப்புகளைப் பற்றி விவாதித்தபோது அரை வரையறுக்கப்பட்ட எல்லையற்ற அமைப்பை பற்றி சுருக்கமாகப் பார்த்தோம் எனவே அரை எல்லையற்ற அமைப்பில் கடத்தல் பற்றி இன்று இன்னும் விரிவாகப் பார்க்கப் போகிறோம் எனவே நாம் ஒரு மேற்பரப்பைக் கருதுகிறோம் என்று சொல்லலாம் எனவே உண்மையில் ஒரு திசையில் முடிவிலி வரை நீட்டிக்கப்படும் மேற்பரப்பை நாங்கள் கருதுகிறோம் எனவே இது x மற்றும் இது x க்கு சமம் மேலும் அது முடிவிலி வரை செல்லும் எனவே அரை முடிவிலி அமைப்பில் நிலையற்ற கடத்தலை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதைப் பார்க்கப் போகிறோம் எனவே அதைத்தான் பார்க்கப் போகிறோம் நாம் தற்காலிகமாக அரை எல்லையற்ற அமைப்பில் ஒரு நிலையற்றதாகத் கருதுகிறோம் நீட்டிக்கப்பட்ட காட்சிப்பொருள்களைப் பற்றி நாங்கள் உண்மையில் விவாதித்தபோது நிலையான நிலையைப் பார்த்து நாங்கள் அதைப் பார்த்தோம் எனவே இந்த வகையான அமைப்பில் இந்த நிலையற்ற நேர அச்சு எந்த வகையான பாத்திரத்தை வகிக்கிறது என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே மேற்பரப்பின் வெப்பநிலை Ts என்று வைத்துக்கொள்வோம் ஆரம்ப வெப்பநிலை என்று வைத்துக்கொள்வோம் எனவே அரை எல்லையற்ற அமைப்பின் வெப்பநிலையானது Ti என்று சொல்லலாம் அது ஆரம்ப வெப்பநிலை அது உண்மைக்கு மாறானது அல்ல எனவே உங்களிடம் மிக மிக நீண்ட விஷயம் இருந்தால் எடுத்துக்காட்டாக ஒரு ஏரியில் கடத்தலைப் பார்க்க விரும்பினால் உங்களிடம் ஒரு மேற்பரப்பு உள்ளது இது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகிறது மேலும் ஏரி ஒரு பெரிய ஏரி எனவே கொள்கையளவில் இது ஒரு அரை எல்லையற்ற அமைப்பு என்று நீங்கள் கருதலாம் சில நீச்சல் குளங்களில் சூடாக்குவதும் இந்த குறிப்பிட்ட முறையில் செய்யப்படுகிறது உதாரணமாக ஐஐடியில் உள்ள எங்கள் நீச்சல் குளத்தில் அப்படி இல்லை ஆனால் நீரின் வெப்பநிலை இந்த முறையில் பராமரிக்கப்படும் மற்ற நீச்சல் குளங்கள் உள்ளன எனவே நீங்கள் வெவ்வேறு இடங்களில் ஹீட்டர்களை வைத்திருக்கிறீர்கள் மேலும் நீரின் வெப்பநிலை சுமார் 25 டிகிரி செல்சியஸ் வரை பராமரிக்கப்படுகிறது எனவே கடத்தல் செயல்முறை எவ்வாறு நிகழ்கிறது என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் நிச்சயமாக யாராவது நீந்தும்போது வெப்பச்சலனம் இருக்கும் ஆனால் யாரும் நீந்தாதபோது நீர் இடம்பெயர்வதில்லை அது முதன்மையான வெப்பப் போக்குவரத்தைக் கட்டுப்படுத்தும் கடத்தல் என்று சொல்லலாம் எனவே மிக மிக நீளமான நீச்சல் குளமாக இருந்தால் அது ஒரு அரை எல்லையற்ற அமைப்பாக இருக்கும் என்று ஒருவர் கருதலாம் வெப்பமூட்டும் கூறுகள் எங்கு வைக்கப்படுகின்றன என்பதைப் பொறுத்து வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அரை எல்லையற்ற அமைப்பு சரியாக இருக்கும் எனவே இங்கு நிகழும் அனைத்து போக்குவரத்து செயல்முறைகளும் என்ன போக்குவரத்து செயல்முறைகள் என்ன இது வெறும் கடத்தல் எனவே வெப்ப உருவாக்கம் 0 என்று கருதிகிறேன் மேற்பரப்பின் ஒரு முனை வெப்பநிலை Ts இல் பராமரிக்கப்படுவதை நான் கருதிகிறேன் மற்றும் நிகழும் ஒரே செயல்முறை கடத்தல் மட்டுமே ஆகும் கடத்தல் மட்டுமே போக்குவரத்து செயல்முறை எனவே மாதிரி என்ன எனவே க்கு சமமான ஒரு மாதிரி எனவே இந்த மூலம் மீண்டும் எழுதலாம் அங்கு நாம் பரிசீலிக்கும் அரை எல்லையற்ற அமைப்பின் வெப்பப் பரவல் எல்லை நிபந்தனைகள் என்ன x இல் T என்பது 0 க்கு சமம் Ts க்கு சமம் Tx0Ts மேலும் T x முடிவிலியை நோக்கியது Ti ஆல் வழங்கப்படுகிறது அது 0 அல்ல எனவே இது எல்லையற்ற அமைப்பாக இருப்பதால் மேற்பரப்பின் ஒரு முனையிலிருந்து மாற்றப்படும் வெப்பத்தின் அளவு நாம் பார்க்கும் அமைப்பின் மறுமுனைக்கு போதுமான அளவு ஊடுருவவில்லை என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே x இல் முடிவிலிக்கு சமமான வெப்பநிலை அந்த குறிப்பிட்ட தொடரின் அதே ஆரம்ப வெப்பநிலையில் பராமரிக்கப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றும் நாம் ஆரம்ப நிலை எழுத முடியும்Tx0Ti இப்போது இந்த Ti இது அனைவருக்கும் தெளிவாக இருக்கிறதா இதுவரை ஏதேனும் கேள்விகள் எனவே இதை நாம் இத்தனை நாட்களாகப் பயன்படுத்தி வரும் ஈஜென் மதிப்புச் சிக்கலாக மொழிபெயர்க்க முடியாது கடந்த 7 விரிவுரைகளில் நாம் எந்த ஈஜென் மதிப்புச பிரச்சனை முறையைப் பயன்படுத்தியிருந்தாலும் அது இங்கே வேலை செய்யாது ஏனெனில் எல்லையில் ஒன்று உண்மையில் முடிவிலி எனவே இது தெளிவாக வரையறுக்கப்பட்ட பிரச்சனை அல்ல எனவே நாம் சற்று வித்தியாசமான முறையைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இது ஒற்றுமை உருமாற்ற முறை அல்லது ஒற்றுமை மாறி முறை என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் ஒற்றுமையின் விவரங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு வழங்கப் போவதில்லை கணிதத்தில் ஆர்வமுள்ளவர்கள் இந்த தாளைப் படிக்க வேண்டும் சமன்பாட்டின் பொதுவான ஒற்றுமை தீர்வு மிகவும் நன்றாக வழங்கப்படுகிறது மற்றும் எழுத்தாளர்கள் ப்ளூமென் மற்றும் கோல் மேலும் இது 1969 இல் வெளியிடப்பட்ட ஜர்னல் ஆஃப் மேத் அண்ட் மெக்கானிக்ஸ் தொகுதி 18 இல் உள்ளது இந்த வகையான வெப்ப சமன்பாடுகளுக்கு எவ்வாறு ஒற்றுமை தீர்வு பெறப்பட வேண்டும் என்பதற்கான பொதுவான கட்டமைப்பை இது வழங்குகிறது வெவ்வேறு நேரத்திற்கு ஒற்றுமை மாறியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது மிகவும் பொதுவான முறையாகும் உண்மையில் ஒற்றுமை மாறிகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது பற்றியும் சுருக்கமாகச் சொல்கிறது எனவே இது இது கணித பாடம் அல்ல என்பதால் ஒற்றுமை மாறியை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி நான் விரிவாக விவாதிக்கப் போவதில்லை ஆனால் இது ஒற்றுமை மாறி என்று நான் கருதுகிறேன் உண்மையில் அது ஏன் ஒற்றுமை மாறியாக இருக்க வேண்டும் என்பதற்கான உள்ளுணர்வு வாதத்தைப் பயன்படுத்தலாம் எனவே எடுத்துக்காட்டாக x முடிவிலியை நோக்கிச் செல்லும் போது தீர்வு பராமரிக்கப்படுகிறது என்று சொன்னோம் அந்த இடத்தில் வெப்பநிலை ஆரம்ப வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகிறது இது T இல் அதே வெப்பநிலை 0 க்கு சமம் எனவே இது x திசையில் நிகழும் செயல்முறை மற்றும் நேரம் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் சில இடங்களில் வெப்பநிலை ஆரம்ப நிலையில் இருக்கும் எனவே x பரிமாணத்தில் நிகழும் செயல்முறைகள் மற்றும் நேர ஒருங்கிணைப்புகளை தொடர்புபடுத்த முயற்சிக்க இதுவே காரணம் ஒரு கணம் நீங்கள் xyz போன்ற ஒத்த ஒருங்கிணைப்பு அமைப்பாக நேர ஒருங்கிணைப்பை எடுத்துக் கொள்ளலாம் எனவே அவை ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லை நிலைமைகள் அவ்வாறு குறிப்பிடுகின்றன எனவே நீங்கள் இந்த பொது ஒற்றுமை முறையைப் பின்பற்றினால் உங்களுக்குக் கிடைக்கும் ஒற்றுமை மாறி ஆகும் இது ஆக வழங்கப்படுகிறது என்றால் என்ன இது வெப்ப பரவல் சரி எனவே இது ஒரு யூனிட் நேரத்திற்கு பரவலின் அளவைக் கூறுகிறது எனவே நீங்கள் காலத்தால் பெருக்கினால் உங்களுக்குக் கிடைப்பது அந்த ஒருங்கிணைப்பு அமைப்பில் ஆற்றல் பயணித்த தூரத்தின் வர்க்கமாகும் கடத்தல் செயல்முறையின் காரணமாக இலவச ஆற்றல் பயணித்த தோராயமான தூரம் என்ன என்பதை அதன் வர்க்கமூலம் உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே அளவைக் கொண்டிருப்பதற்கு இதுவே காரணம் எனவே இந்த 4 அளவிடுதல் வாதத்திலிருந்து வருகிறது அதை நீங்கள் கவனமாகப் படித்தால் இந்த குறிப்பிட்ட தாளில் நீங்கள் பார்க்கலாம் எனவே பகுத்தறிவு என்னவென்றால் பரவல் வெப்பப் பரவலை வகைப்படுத்துகிறது மேலும் t யின் ஆல்பா மற்றும் வர்க்க மூலமானது பரவலின் சிறப்பியல்பு நீளம் என்ன என்பதை உங்களுக்குச் சொல்கிறது எனவே ஆல்பா T இன் வர்க்கமூலம் என்பது பரவலின் சிறப்பியல்பு நீளம் ஆகும் எனவே தெளிவான நீள அளவுகோல் இல்லை என்பதை நினைவில் கொள்ளவும் உண்மையில் அதுதான் ஈஜென்வேல்யூ பிரச்சனை முறையைப் பயன்படுத்த முடியாமல் போனதற்கான காரணம் உண்மையில் அந்த திசையில் தெளிவான நீள அளவு இல்லை எனவே ஒரு நீள அளவை மூலமாக வரையறுக்கலாம் இது ஏதோ ஒரு வகையில் பரிமாணத்தில் வெப்பப் பரவல் நீளத்திற்குச் சமம் எனவே அதை x திசைக்கான அளவிடுதல் காரணியாகப் பயன்படுத்துகிறோம் இந்த ஒற்றுமை மாறி எப்படி வரையறுக்கப்படுகிறது எனவே இப்போது இந்த 4 நீங்கள் அதை சரியாகப் பயன்படுத்தினால் ஒரு 4 அளவிடும் காரணியாக வெளிவரும் இது பொதுவான முறையில் இருந்து வருகிறது என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் எனவே இது நாம் பயன்படுத்தும் உருமாற்ற மாறியாகும் எனவே இப்போது நாம் மூலம் வரையறுக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட ஒற்றுமை மாறியில் உள்ள அனைத்து வேறுபாடுகளையும் மாற்ற வேண்டும் எனவே நாம் சங்கிலி விதியைப் பயன்படுத்தலாம் அதுதான் மொத்த மாறி என்றால் என்ன நீங்கள் இங்கிருந்து காணலாம்

ஆக இருக்கும் அதுவே முதல் வழித்தோன்றல் எனவே அது என்றால் என்ன அதேபோல் என்று எழுதலாம் அது என்பது ஆகும்

மேலும் நாம் இரண்டாவது வழித்தோன்றல் ஐ எழுத வேண்டும் எனவே இப்போது நமது புதிய மாறிகளின் அடிப்படையில் வழித்தோன்றல்களைக் கண்டறிந்துள்ளோம் எனவே இப்போது மாதிரி சமன்பாட்டில் அதை மாற்றலாம்

இப்போது நாம் அல்ஜீப்ராவை சிறிது செய்யலாம் இது போன்ற விதிமுறைகளை ரத்து செய்யலாம் எனவே புதிய மாறியின் அடிப்படையில் அது மாதிரி சமன்பாடாக இருக்கும் எனவே என்ன நடந்தது ஏனெனில் x திசையில் நிகழும் கடத்தல் செயல்முறையை நாம் செயல்முறைகளுடன் தொடர்புபடுத்தியுள்ளோம் மற்றும் பரவல் ஏற்படுவதற்கு எடுக்கும் நேரம் நீங்கள் நேரத்தை பரிமாணங்களில் ஒன்றாகப் பயன்படுத்தினால் உண்மையில் மாறிகளின் எண்ணிக்கை அல்லது பரிமாணங்களின் எண்ணிக்கையைக் குறைத்துள்ளோம் எனவே நாம் இப்போது வெளிப்படுத்திய அனைத்தும் ஒரு ஓட் அடிப்படையில் ஒற்றுமை மாறியைப் பயன்படுத்தி pde ஐ ode ஆகக் குறைத்துள்ளோம் எல்லை நிபந்தனைகள் என்ன T இல் x 0 சமம் எப்போதும் t என்பது Tsக்கு சமம் அது நமது புதிய மாறியாக மொழிபெயர்க்குமா X சமம் 0 என்பது 0 சமம் எனவே மாறிகள் நினைவில் கொள்க எனவே T 0க்கு Ts என்பது சமம் இந்த எல்லை நிலையைப் பற்றியது எனவே இது T ∞க்கு முடிவிலிக்கு செல்லும் போது Ti ஆக இருக்கும் என்று கூறுகிறது ஆரம்ப நிலை பற்றி என்ன அதே தான் ஏனென்றால் நீங்கள் T0 ஐ வைக்கும்போது முடிவிலி வலதுபுறம் செல்கிறது எனவே அது அப்படியே இருக்கும் இது இரண்டாவது வரிசை சாதாரண வேறுபாடு சமன்பாடு எனவே உண்மையில் 2 எல்லை நிபந்தனைகள் மட்டுமே தேவை நாம் பயன்படுத்திய ஒற்றுமை மாறியின் காரணமாக தேவைப்படும் 2 எல்லை நிபந்தனைகள் புதிய சிக்கலுக்கு ஒரு எல்லை நிலையில் செயலிழந்துவிட்டன எனவே இதுதான் சரியான பிரச்சனை எனவே இதைத் தீர்ப்பதற்கான வழி இந்த சமன்பாட்டை எவ்வாறு தீர்ப்பது என்பதற்கான ஏதேனும் ஆலோசனைகள் டினாமினேட்டரில் உள்ள மூலம் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒருங்கிணைக்கவும் எனவே இந்த சமன்பாட்டை என்று மாற்றி எழுதலாம் எனவே இது மாதிரி சமன்பாடு இந்த சமன்பாட்டை ஒருங்கிணைக்கவும் இன் ஒருங்கிணைந்த d ஆனது

எனவே இது மாதிரி சமன்பாடு எனவே அது க்கு சமமாக இருக்கும் எனவே இதை சமமாக மீண்டும் எழுதலாம் எனவே வெப்பநிலை T என்பது ஆகும் எனவே அது சமமாக இருக்கும் எனவே 0க்கு சமமான எட்டாவில் T என்பது Ts என்று சொன்னோம் எனவே இந்த எல்லை நிபந்தனைக்கு மாற்றாக எட்டா 0 க்கு செல்லும் போது இந்த ஒருங்கிணைப்புக்கு என்ன நடக்கும் எனவே இங்கிருந்து T0Ts C2 Tsக்கு சமமாக இருப்பதைக் காண்கிறோம் பின்னர் நீங்கள் முடிவிலிக்கு சென்று T∞ கொண்டிருக்கிறீர்கள் அது Ti எனவே இங்கிருந்து நாம் காண்கிறோம் எனவே தீர்வு T எனவே இந்த எண் என்ன என்று அழைக்கப்படுகிறது அந்த வெளிப்பாட்டை இதற்கு முன் யாராவது பார்த்திருக்கிறார்களா இது பிழை செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது எனவே இது மிகவும் நன்கு வகைப்படுத்தப்பட்ட செயல்பாடு ஆகும் மற்றும் 0 முதல் இன்ஃபினிட்டி இன்டெக்ரல் ஏற்கனவே கணக்கிடப்பட்டுள்ளது எனவே ரூட் பை 2 மிகவும் நல்லது எனவே அது இருக்கும் எனவே இது பிழை செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது மிகவும் நன்கு வகைப்படுத்தப்பட்ட செயல்பாடு ஆகும் பிழை செயல்பாட்டின் அனைத்து பண்புகளும் அறியப்படுகின்றன எனவே நாம் உண்மையான வெப்பநிலை விநியோகத்தை கணக்கிட முடியும் இது பிரச்சனையின் நோக்கமாகும் அந்த பிரச்சனை சரியாக உள்ளது வெப்பநிலை பரவல் என்ன என்பதை அவர்கள் எப்போதும் கணக்கிட விரும்புகிறார்கள் இது குறித்து இதுவரை ஏதேனும் கேள்விகள் எனவே இந்த முழு விஷயமும் பிழை செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது எனவே இது எட்டாவின் பிழைச் செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது ஏதாவது கேள்விகள் எனவே கடந்த பல விரிவுரைகளில் நாம் கவனித்தபடி நாம் உண்மையில் கண்டுபிடிக்க விரும்புவது வெப்பப் போக்குவரத்து விகிதம் என்ன அதைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே இங்கே நாம் வெப்பப் போக்குவரத்து வீதம் என்று கூறும்போது x இல் உள்ள வெப்பப் போக்குவரத்து வீதமானது 0க்கு சமமாக உள்ளது Ts இல் வெப்பநிலை பராமரிக்கப்படும் எல்லையில் உங்களுக்குத் தெரிந்த இடத்தில் எவ்வளவு வெப்பம் கடத்தப்படுகிறது என்பதை அறிய விரும்புகிறோம் எனவே அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே அது க்கு சமமாக வழங்கப்படுகிறது எனவே மீண்டும் ஒருமுறை நாம் சங்கிலி விதியைப் பயன்படுத்தலாம் மேலும் இதை நாம் என்று கூறுகிறோம் மற்றும் x 0 க்கு சமமான 0 க்கு சமம் எனவே அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது க்கு சமம் எனவே அது வெப்ப பரிமாற்ற வீதமாக இருக்கும் இது முன்னணி மேற்பரப்பில் இருந்து அமைப்பிற்கு வெப்பம் மாற்றப்படும் விகிதமாகும்